நமது கடைசி சொற்பொழிவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாம் நேரத்தால் இயக்கப்படும் பிலேஸ்மேன்ட் சிக்கல்கள் சில அல்கோரிதம்ஸ் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படும் சில நுட்பங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இன்று நாம் நமது விவாதத்து தை தொடர்கிறோம் இன்று நேர உந்துதல் ரூட்டிங் குறித்த சில விவாதங்களுடன் தொடங்குகிறோம் அடிப்படை கருத்து பின்வருமாறு உள்ளது அதாவது நேர உந்துதல் பிலேஸ்மேன்ட் குறித்து நாம் பேசியபொழுது நமது குறிக்கோள் கிரிட்டிகாலிட்டி ஸ்லாக்கை பொறுத்து சில நேர கட்டுப்பாடுகளைப் பூர்த்தி செய்ய பிளாக்குகளை எவ்வாறு வைப்பது என்பதுதான் தற்போது ரூட்டிங் பற்றி பேசுகிறோம் அந்த தனிப்பட்ட நெட்ஸ்களை பற்றி நாம் பேசும் பொழுது அங்கே மல்டி பின் நெட்ஸ் இருக்கும் பொதுவாக 2 புள்ளிகளுக்கு மேல் நெட் இணைக்கும் எனவே அந்த நெட்ஸ்களை எவ்வாறு மெட்டல் லேயர் மீது லேஅவுட் செய்வது அதனால் சில தாமதம் மற்றும் வேறு சில தேவைகள் அல்லது தடைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா அல்லது திருப்தி அடைகின்றனவா என்பதைப்பற்றி இங்கு பார்ப்போம் உந்துதல் பற்றி நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் நான் குறிப்பிடுவது என்னவெனில் மொத்த சமிக்ஞை தாமதத்திற்கு இன்றைய VLSI சிப்பின் இன்டர்கனெக்ட்ஸ் கணிசமாக பங்களிக்கின்றன நீங்கள் காணும் இரு விஷயங்கள் என்னவென்றால் பியூசர் அளவுகளை குறைப்பதன் காரணமாக அந்த டிரான்சிஸ்டர்கள் சிறியதாக ஆகின்றன கேட்ஸ் கூட சிறியதாக ஆகின்றன அவற்றின் மாறுதல் வேகமும் அதிகரித்து வருகின்றன ஆகவே கேட்ஸ் வேகமாக மாறுகின்றன ஆனால் இன்டர்கனெக்டிங் வயர்களை பற்றி நினைத்தால் அவைகள் மெல்லியதாக மாறுகின்றன மெல்லியது என்றால் அவற்றின் எதிர்ப்பு தன்மை ஒரு யூனிட் நீளத்திற்கு அதிகரிக்கின்றன மற்றும் வயர்களின் ஜோடிகளும் இணையாக இயங்கி அவைகள் தற்பொழுது மிகவும் நெருக்கமாக இயங்குகின்றன எனவே அவைகளுக்கிடையே கேப்பாஸிடீவ் விளைவுகள் அதிகமாக உள்ளன சில குறுக்கு பேச்சு மற்றும் சில சிக்கல்களும் உள்ளன அதன் காரணமாக ஒன்றோடொன்று இணைப்பது தற்போது அதிக குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கின்றன அதன் பொருள் என்னவெனில் தனிப்பட்ட கேட்ஸ்களை ஒப்பிடுவது போல் ஒட்டுமொத்த தாமதத்தை தீர்மானிப்பதாகும் இங்கே நீங்கள் நேரத்தால் இயக்கப்படும் ரூட்டிங் பற்றி பேசும்போது சாத்தியமான இரு குறிக்கோளான செயல்பாடுகள் அல்லது குறிக்கோளான அளவுகோல்களைப் பற்றி பேசுகிறோம் ஆகவே அவற்றில் ஒன்றையோ அல்லது இரண்டையும் குறைப்பதற்கும் நாம் முயலலாம் அதிக பட்ச சிங்க் தாமதம் நல்ல தாமதம் என்றால் என்ன இது போன்ற ஒன்றாக சிங்க் இருக்கிறது என்னிடம் ஒரு நெட் இருக்கிறது என்றும் நாம் சொல்லலாம் இதைப்போன்ற ஒரு நெட்டை கருத்தில் கொள்வோம் வேறு பல புள்ளிகளுடன் இணைக்க வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது அவற்றை இணைக்க பல வழிகள் உள்ளன சாத்தியமான இணைப்புகளை நான் காண்பிக்கிறேன் இந்த புள்ளிகளில் ஒன்றை நாம் ஆதாரமாகக் குறிப்பிடுகிறோம் சோர்ஸ்யை இணைக்க வேண்டிய புள்ளிகள் சிங்க் என்று அழைக்கப்படுகின்றன அந்த சிங்க்குகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த சோர்ஸ்ஸிலிருந்து கீழே சிங்க் ஆகும் வரை தாமதங்கள் உள்ளன எனவே தாமதங்கள் பொதுவாக வேறுவேறாக இருக்கின்றன ஏனெனில் வழிகள் வித்தியாசமாக உள்ளன நீளத்தில் அவைகள் வித்தியாசமாக இருக்கும் மற்றும் பிற பார்ஸிட்டிக்ஸ் விளைவுகளும் கூட வேறாக இருக்கும் எனவே நாம் அதிகமான சிங்க் தாமதத்தை குறைக்க விரும்புகிறோம் அதாவது அந்த இன்டெர்நெட்வொர்க் ட்ரீயும் நாம் வரையக்கூடிய இந்த ட்ரீயும் சில வழிகளில் சமப்படுத்த வேண்டியுள்ளது எனவே இந்த தூரம் அல்லது சோர்ஸ்ஸிலிருந்து சிங்க்கிற்க்கான ஒட்டுமொத்த தாமதம் அவ்வளவு வித்தியாசமானதாக இல்லை அவைகள் சமப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் அதிகபட்ச சிங்க் தாமதம் முடிந்தவரை குறைக்கப்பட வேண்டும் இது உண்மையிலேயே அளவுகோலின் ஒன்றாக உள்ளது மற்றும் இரண்டாவது அளவுகோல் நீங்கள் காண்பது போல் மொத்த வயர் நீளமாக உள்ளது அதாவது ஒன்றோடொன்று இணைப்பு வயர்ரின் மொத்த நீளம் குறைவாக இருக்க வேண்டும் பாரம்பரிய ரூட்டிங் பற்றி நாங்கள் பேசியபோது நமது முக்கிய அளவுகோல் என்பது வயர்ரின் நீளத்தைக் குறிப்பதாக இருந்தது என்பதை நீங்கள் முன்னர் பார்த்தீர்கள் நாம் எதைப் பற்றி பேசுகிறோமோ அங்கு முக்கியமாக 2 புள்ளிகளுக்கிடையேயான மொத்த மன்ஹாட்டன் தூரம் எவ்வளவு என்பதை பற்றி முக்கியமாக பேசினோம் ஸ்டெய்னர் ட்ரீயின் காஸ்ட் மற்றும் பலவற்றைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இங்கே மொத்த வயர்ரின் நீளத்திற்கு கூடுதலாக ஒரு சோர்ஸ்ஸிலிருந்து சில சிங்க் மூழ்கிவிடும் மோசமான தாமதத்தைப் பற்றியும் பேசுகிறோம் இந்தப் பாதைகளின் அதிகபட்ச தாமதம் என்னவாக இருக்கிறது சில குறிப்புகளை நாம் அறிமுகப்படுத்துவோம் நாம் ஒரு குறிப்பிட்ட நெட்டை கருதுகிறோம் அதை நெட் என்று அழைக்கிறோம் இது சோர்ஸ் நோடு நாம் அதை s0 என்று குறிப்பிடுகிறோம் s1 முதல் sn வரை n சிங்க் நோடுகள் அங்கே உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கிராப்பை த்தை வரையறுக்கிறோம் இந்த கிராப்பின் வெர்ட்டிஸஸ் கிராப்பில் இணைக்கப்பட வேண்டிய புள்ளிகளாக உள்ளன இங்கு சோர்ஸ் ஒன்றாக உள்ளது மற்றொன்று சிங்க் ஆக உள்ளது நமது கிராப் இப்படி இருக்கும் என்று சொல்லலாம் இது v0 v1 v2 இங்கே v3 இருக்கிறது இங்கே v4 இருக்கிறது இதுதான் சோர்ஸ் மற்றும் இவைகள் நான்கு சிங்க்ஸ்களாக உள்ளன சில வழிகளில் இவற்றை நாம் இணைக்க உள்ளோம் இதுதான் நமது தேவை எனவே கூடுதலாக ஒரு விளிம்பின் சில எடைகளையும் வரையறுக்கிறோம் ஒரு ஜோடி வெர்ட்டிஸஸ் vi மற்றும் vj க்கு இடையில் ஒரு எட்ஜ் உள்ளது எனவே vi மற்றும் vj க்கு இடையிலான இந்த evivj எட்ஜ் ஐக் குறிக்கிறது மற்றும் எட்ஜ் இன் எடையை நாம் வரையறுக்கலாம் அந்த எட்ஜ் இன் எடை vi மற்றும் vj க்கு இடையிலான ரூட்டிங் செலவைக் குறிக்கும் எடுத்துக்காட்டாக v3 மற்றும் v4 க்கு இடையில் இது ஒரு சாத்தியமான இணைப்பாக இருக்கமுடியும் எனவே அவற்றுக்கிடையேயான எடை இதன் காஸ்ட்டைக் குறிக்கும் v2 மற்றும் v3 க்கு இடையில் அந்த இணைப்பு இதைப்போன்று இருக்கலாம் எனவே நாம் ஒரு கிராப்பைப் பற்றி பேசும்போது v2 மற்றும் v3 க்கு இடையில் எட்ஜ் இருக்கும் என்று கருதுவோம் v3 மற்றும் v4 க்கு இடையில் ஒரு எட்ஜ் உள்ளது மற்ற எட்ஜ்களும் இருக்கக்கூடும் எந்தவொரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையில் எட்ஜ் இருக்கக்கூடும் நான் சில எட்ஜ்களைக் காண்பிக்கிறேன் இதன் எடை இந்த எட்ஜ்கள் ஒவ்வொன்றும் இந்த 2 ஜோடி வெர்ட்டிஸஸ்களை இணைக்கும் பாதையின் தாமதம் அல்லது காஸ்ட் என்னவாகயிருக்கும் என்பதைக் குறிக்கும் இது நிச்சயமாக வயர்ரின் நீளத்தால் தீர்மானிக்கப்படும் மேலும் R C தாமதங்கள் மற்றும் பிற பார்ஸிட்டிக்ஸ் விளைவுகள் நன்றாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கபாஸிடீவ் விளைவுகளை தீர்மானிக்கும் புள்ளிகளின் தொகுப்பை ஒரு கிராப்பாக இணைப்பதைப் பற்றி பேசும்போது எங்களுக்குத் தேவையானது ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீ யாக இருக்கிறது இப்போது இதை மீண்டும் பார்ப்போம் இதை விளக்குவதற்கு ஒரு உதாரணத்தை எடுப்போம் நான் மீண்டும் ஒரு வெர்ட்டிஸஸ் செட் வைத்திருக்கிறேன் அதாவது ஒரு சிலவற்றை நான் இப்பொழுது காண்பிக்கிறேன் நாம் ஒரு ட்ரீ யை வரையறுக்கிறோம் ட்ரீ என்பது ஒரு க்ராப் ஆக உள்ளது க்ராப் என்பது சில எட்ஜ்களால் இணைக்கப்பட்ட வெர்ட்டிஸஸ்களின் தொகுப்பாகும் ஒரு ட்ரீ என்பது சுற்றுகள் இல்லாத ஒரு க்ராப் ஆகும் ஏனென்றால் ஒரு புள்ளிகளின் தொகுப்பை நான் இணைக்கும்போது இதைப்போன்ற ஒரு இணைப்பை உருவாக்குவதில் எந்த நோக்கமும் இல்லை அங்கே ஏற்கனவே நான் அந்த நான்கு புள்ளிகளை இணைத்துள்ளேன் கூடுதலாக இதைப் போன்ற மற்றொரு இணைப்பை உருவாக்குகிறேன் எனவே நான் இங்கு ஒரு சுற்றை உருவாக்கியுள்ளேன் எனவே இதைப் போன்ற இணைப்பு பிரிவை ஒரு சுழற்சியில் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் இறுதியாக நாம் இந்த புள்ளிகளை ஒன்றோடொன்று இணைப்பது பற்றி பேசுகிறோம் நீங்கள் ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீயைப் பற்றி பேசுகிற பொழுது நமக்குத் தேவை ஒரு ட்ரீயாகும் ஸ்பாண்ணிங் ட்ரீ என்றால் என்ன ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீ என்பது அனைத்து வெர்ட்டிஸஸ்களையும் உள்ளடக்கிய ஒரு ட்ரீ ஆகும் இந்த கிராப்பிற்கு பல ஸ்பாண்ணிங் ட்ரீகள் இருக்க முடியும் ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீ இது போன்று இருக்கும் எங்கேயும் ஒரு சுற்று இல்லாதவாறு எல்லா வெர்ட்டிஸஸ்களை இணைக்கும் ஒரு வழியாக ஸ்பாண்ணிங் ட்ரீ இருக்கிறது ஏனென்றால் ஒன்றோடு ஒன்றான நெட்வொர்க்கிற்கான ஒரு சுழற்சி எந்த அர்த்தத்தையும் தருவதில்லை இப்போது இந்த ஸ்பாண்ணிங் ட்ரீயை பொறுத்தவரை இந்த கிராப்பில் நான் ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீயை காட்டுகிறேன் ஸ்பாண்ணிங் ட்ரீயை T என அழைப்போம் நாங்கள் 2 சொற்களை இங்கே வரையறுக்கிறோம் ஒன்று ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீயின் ரேடியஸ் மற்றும் மற்றது பரந்த ஸ்பாண்ணிங் ட்ரீயின் காஸ்ட் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த 2 புள்ளிகள் பரிமாண கட்டத்தில் சில துல்லியமான ஒருங்கிணைப்புகளில் அமைத்திருக்கின்றன எனவே சில எடைகளையும் நாம் வரையறுக்கலாம் v0 v1 க்கு இடையில் இதை W01 எடை என்று சொல்லலாம் இந்த எடையை W12 என்று சொல்லலாம் இந்த எடையை W23 மற்றும் W24 என்று சொல்லலாம் எனவே இந்த எடைகள் உண்மையில் வயர்ரில் ஒன்றோடொன்று இணைக்கும் பிரிவுகளில் தாமதம் அல்லது மதிப்பிடப்பட்ட தாமதம் என்ன என்பதைக் குறிக்கும் இப்போது நான் செலவைப் பற்றி பேசும்போது காஸ்ட் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய மொத்த எடைத் தொகையாகும் அதாவது ஸ்பாண்ணிங் ட்ரீ எடையின் மொத்தமாகும் எனவே இது பரவலாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது தொடர்பாக நான் இணைக்க முயற்சிக்கும் ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீ இதுவாகும் ஆகவே இந்த எடைகளின் மொத்ததை நான் எடுத்துக் கொண்டால் அது காஸ்ட்டை வரையறுக்கும் இது ஒரு காரணி காஸ்ட்டாக உள்ளது மற்றும் இரண்டாவது ஒன்றை ரேடியஸ் என்று அழைக்கிறோம் ரேடியஸ் என்பது எந்த ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையிலான மிக மோசமான நிலையாக இருக்கிறது v1 மற்றும் v3 க்கு இடையில் v1 மற்றும் v3 என்ற வெர்ட்டிஸஸ்களுக்கு இடையில் W12 பிளஸ் W23 தூரம் என்னவாக இருக்கும் என்று சொல்லலாம் இது தாமத மதிப்பீடு W12 பிளஸ் W23 ஆக இருக்கும் V0 மற்றும் v3 க்கு இடையில் தாமதம் 0 1 1 2 2 3 வாக இருக்கும் எனவே இதைப்போன்று ஒவ்வொரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையிலான தூரம் அல்லது தாமதத்தை நீங்கள் மதிப்பிட முடியும் இப்போது இதன் அதிகபட்சம் ரேடியஸ் வரையறுக்கப்படுகிறதுஅதிகபட்சம் ஜோடி வாரியான தாமதம் என்றும் நீங்கள் கூறலாம் இது ஒரு ரேடியஸ் என வரையறுக்கப்படும் இவை இரண்டும் முக்கியமானவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்னுடைய மொத்த வயர்ரின் நீளம் என்னவாக இருக்கும் என்பதை காஸ்ட் என்னிடம் சொல்லும் அதாவது ஒன்றோடொன்று இணைக்கும் பகுதியின் அடிப்படையில் எனது காஸ்ட் மற்றும் இந்த ரேடியஸ் அதிகபட்ச ஜோடி வாரியான தாமதம் என்னவாக இருக்கும் என்பதை எனக்கு சொல்கிறது அதாவது இந்த ஸ்பாண்ணிங் ட்ரீஇன் மிக நீளமான பாதை v0 இல் ஒரு சமிக்ஞை மாற்றம் இருந்தால் அந்த சமிக்ஞை மாற்றத்திற்கு வேறு ஏதேனும் ஒரு முனையை அடைய எவ்வளவு தாமதம் அல்லது எவ்வளவு நேரம் ஆகும் என்று சொல்லும் எனவே அதன் அதிகபட்சம் எனது நெட்டினுடைய அதிகபட்ச தாமதத்தை தீர்மானிக்கும் இங்கே நாம் ரேடியஸ் மற்றும் காஸ்ட்டை வரையறுக்கிறோம் இந்த ஸ்பாண்ணிங் ட்ரீஇன் எட்ஜ்களில் ரேடியஸ் என்பது மிக நீளமான ஜோடி வாரியான ஆதார பாதையின் நீளமாகும் மற்றும் காஸ்ட் மொத்த எட்ஜ்னுடைய எடையாகும் ஆகவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் எந்தவொரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையில் ஒரு சோர்ஸ்ற்கும் சிங்கிற்கும் இடையில் வயர் நீளத்தைப் பற்றி பேசும்போது வயர் நீளம் ஒருவித தாமதத்தின் அளவாகும் ஏனென்றால் வயர் நீண்டிருக்கும் பட்சத்தில் பொதுவாக தாமதமும் நீண்டிருக்கும் நீங்கள் அறிந்தது போல் மற்ற சிக்கல்களும் அங்கே உள்ளன அதாவது பார்ஸிட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கபாசிடன்சஸ் எதிர்ப்பு இருக்க முடியும் வயர்களின் நீளத்தால் மட்டுமல்ல மற்ற சில அண்டையில் உள்ளோரின் பாதிப்புகளும் வரலாம் ஆனால் வயர்ரின் நீளம் என்பது தாமதத்தின் ஒரு அளவாகும் நாம் முன்னர் பார்த்த ஒரு பாரம்பரிய ரூட்டிங் அல்கோரிதம் வயர்ரின் நீளத்தை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது ஆகவே அது உள்ளுணர்வாக ரேடியஸ் மற்றும் காஸ்ட் இரண்டையும் குறைக்க வேண்டும் நாம் உண்மையிலேயே ஒரே நேரத்தில் ரேடியஸ் மற்றும் காஸ்ட் ஆகியவற்றை அனுகூலமானதாக ஆக்க முடியாது என்பதைக் காண்போம் அவைகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன எனவே ரேடியஸ்ஸை குறைப்பதன் மூலம் ஒரு ட்ரீயின் ஆழமற்ற வகையாக உள்ளது என நாம் சொல்ல முடியும் அதாவது அந்த ட்ரீ பரவவில்லை ட்ரீ மிகவும் கச்சிதமாக உள்ளது அந்த ரேடியஸ் குறைந்த பட்ச அளவாக உள்ளது அது அத்தகைய காஸ்ட்க்கு எதிராக குறைந்தபட்ச காஸ்ட் என்று நீங்கள் சொல்லலாம் அதாவது என்னிடம் ஒரு ட்ரீ உள்ளது அதன் மொத்த எட்ஜ்இன் எடைகள் மிகவும் லேசானவை எட்ஜ்களின் மொத்த காஸ்ட் குறைவாக உள்ளது எனவே நாங்கள் ஒரு ட்ரேட்ஆப் வரையறுக்கிறோம் ட்ரேட்ஆப் என்பது 2 வெவ்வேறு வகையான ட்ரீகளை கடைசிநிலையில் நாம் வைத்திருக்க முடியும் முதல் வகை ட்ரீ குறைந்தபட்ச ரேடியஸ் கொண்ட ஒன்றாகும் அதாவது அது வெளியே பரவவில்லை அது ஒரு சிறிய கால அளவின் அடிப்படையில் குறைவாக உள்ளது அந்த ரேடியஸ் அதாவது ட்ரீயில் உள்ள எந்த ஒரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையிலான தூரம் மிகக் குறைவானதாகும் டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம் என்று அழைக்கப்படும் ஒரு கிளாசிக்கல் அல்கோரிதம் உள்ளது இந்த அல்கோரிதம் குறைந்தபட்ச ரேடியஸ் ஸ்பாண்ணிங் ட்ரீயை கண்டுபிடிக்க பயன்படுகிறது டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம் ஒரு கிராப்பைக் கொடுத்தால் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது எந்த ஒரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூர பாதையை கண்டுபிடிக்க பயன்படுகிறது இது போன்ற ஒரு கிராப் என்னிடம் உள்ளது அங்கே சில வெர்ட்டிஸஸ்கள் உள்ளன என்னிடம் ஒரு கிராப் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு எட்ஜ்களிலும் சிறிது எடை இருக்கும் அது ஒரு காஸ்ட்டின் அளவாக இருக்கிறது இப்போது டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம் என்ன சொல்கிறது என்றால் எந்த ஒரு ஜோடி வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையில் அதை vi என்று அழைப்போம் இந்த வெர்ட்டிஸஸ்களை vj என்று அழைப்போம் இது குறுகிய பாதையை கண்டுபிடிக்கும் அந்த குறுகிய பாதை இதுதான் என்று நாம் சொல்லலாம் எனவே அந்த குறுகிய பாதை இதுவாக இருந்தால் அந்த இரண்டு வெர்ட்டிஸஸ்களுக்கும் சில பெயர்களைக் கொடுப்போம் அதை vm மற்றும் vn என்று அழைப்போம் vi மற்றும் vj க்கு இடையிலான குறுகிய பாதை இதுவாக இருந்தால் vi மற்றும் vm க்கு இடையிலான மிகவும் குறுகலான பாதை இதுவாக இருக்க வேண்டும் என்று எளிதாக நிரூபிக்க முடியும் vi மற்றும் vn இதுவாக மட்டுமே இருக்க வேண்டும் இது வேறு பாதையாக இருக்க முடியாது ஏனென்றால் vn வரை ஒரு குறுகிய பாதை இருந்தால் அப்பொழுது நீங்கள் அந்தப் பாதை வழியாக vj ஐ அடைந்திருக்க முடியும் எப்பொழுதெல்லாம் ஒரு குறுகிய பாதையை நான் வைத்திருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த குறுகிய பாதையில் உள்ள அனைத்து வெர்ட்டிஸஸ்களுக்கும் குறுகிய பாதை தாமதத்தில் சேர்க்கப்படும் இதேபோல் vi மற்றும் வேறு சில வெர்ட்டிஸஸ்களுக்கும் இடையிலான குறுகிய பாதையை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது அதாவது என்னுடைய குறுகிய பாதை இதுதான் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது போன்ற அனைத்து குறுகிய பாதையையும் நீங்கள் சேர்த்து ஏற்கனவே ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீயை கண்டுபிடித்திருக்கிறோம் பச்சை மற்றும் சிவப்பு எட்ஜ்களைப் பாருங்கள் இது ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீயை உருவாக்குகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்லிருந்து ஸ்பாண்ணிங் ட்ரீ உங்களுக்கு குறுகிய தூர பாதையை சொல்லும் மற்றும் வெர்ட்டிஸஸ்கள் ஒவ்வொன்றிற்கும் குறுகிய தூர பாதையை உங்களுக்கு வழங்கும் இதைத்தான் டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம் செய்கிறது இது மிகவும் நிலையான அல்கோரிதம் ஆகும் எனவே இது அடிப்படையில் ஒரு வேர்ட்ஸ் உடன் தொடங்குகிறது மற்றும் சில காஸ்ட் அளவுகோல்களைப் பொறுத்து எட்ஜ்களில் ஒன்றை மீண்டும் சேர்க்கிறது ஆகவே எது ஒன்று மிகக் குறைந்த காஸ்ட் ஆக உள்ளது என்பதை அது கண்டு பிடிக்கிறது எடுத்துக்காட்டாக இது ரேடியஸ் முனை vi உடன் தொடங்குகிறது vi உடன் இணைக்கப்பட்ட 2 வெர்ட்டிஸஸ்கள் உள்ளனவா என்பதை இது சரிபார்க்கிறது அவற்றில் ஒன்று மிகக் குறைந்த எடையை கொண்டிருக்கிறது இது 5 ஐக் கொண்டுள்ளது மற்றும் இது 7 ஐக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது இதை எடுக்கும் இது இந்த முனையைப் பார்வையிட்டு இது vi இலிருந்து இங்குள்ள குறுகிய பாதை இதுவென்று அறிவிக்கும் இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தொடர்கிறீர்கள் இந்த கிராப்பில் மேலும் ஒரு வேர்ட்ஸ்யைச் சேர்க்கிறீர்கள் மேலும் இந்த செய்முறையில் நீங்கள் அந்த ட்ரீயை நிர்மாணிக்கிறீர்கள் மற்றுமொரு குறைந்தபட்ச செலவைக் கொண்ட ஒரு ட்ரீயை நீங்கள் வைத்திருக்க முடியும் ப்ரிம்ஸ் அல்காரிதம் Prim's algorithm எனப்படும் நன்கு அறியப்பட்ட அல்கோரிதம் உள்ளது இப்போது ப்ரிம்ஸ் அல்காரிதம் Prim's algorithm என்ன செய்கிறது இது உண்மையில் குறைந்தபட்ச ஸ்பாண்ணிங் ட்ரீயை உருவாக்குகிறது குறைந்தபட்ச ஸ்பாண்ணிங் ட்ரீ என்பது ஒரு ட்ரீ இந்த ஸ்பாண்ணிங் ட்ரீ இல் எட்ஜ்களின் எடைகளின் தொகை குறைந்தபட்சமாக இருக்கிறது இப்பொழுது இதுதான் நாம் விரும்பும் குறைந்தபட்ச செலவை கொண்ட ட்ரீயாக இருக்கிறது எனவே ட்ரீயை நிர்மாணிக்க 2 மாற்று வழிகள் உள்ளன டிஜ்க்ஸ்ட்ரா அல்லது ப்ரிம்ஸ் Prim's அந்த ட்ரீயை நிர்மாணிக்கும் ஒன்று உங்களுக்கு குறைந்தபட்ச ரேடியஸ் கொடுக்கும் மற்றொன்று உங்களுக்கு குறைந்தபட்ச செலவைக் கொடுக்கும் ஆனால் பெரிய காஸ்ட் அல்லது பெரிய ரேடியஸ் காரணமாக ட்ரீ அதன் புரெஸ்ட் சென்ஸ் விரும்பத்தக்கது அல்ல எனவே நமக்குத் தேவையானது என்னவென்றால் ஒருவித சமரசம் இப்போது நாம் பார்ப்பது போல இந்த எடுத்துக்காட்டில் இது காட்டப்பட்டுள்ளது இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த S0 என்பது சோர்ஸ் ஆகும் மேலும் 1 2 3 4 என்ற புள்ளிகள் உள்ளன இந்த 1 2 3 4 புள்ளிகள் சிங்காக உள்ளன முதல் 2 கிராப் முறையே டிஜ்க்ஸ்ட்ரா மற்றும் ப்ரிம்ஸ் Prim's அல்கோரிதம் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஸலோவ் ட்ரீயையும் மற்றும் லைட் ட்ரீயையும் காட்டுகின்றன இப்போது இந்த எண்கள் எட்ஜ்களுடன் அந்தந்த எட்ஜ்களின் காஸ்ட்டை அளிக்கின்றன இந்த விஷயத்தில் நீங்கள் காணக்கூடியது மன்ஹாட்டன் தூரமாக இருக்கின்றன 5 என்றால் 1 2 3 4 5 7 என்பது 1 2 3 4 5 6 7 என்று பொருள் இந்த வழியில் நீங்கள் செலவைக் கணக்கிடலாம் 5 பிளஸ் 2 பிளஸ் 6 பிளஸ் 7 ஆகியவற்றின் மொத்த தொகையை கணக்கிட்டால் நீங்கள் பார்க்கக் கூடிய அந்த ட்ரீ இதுதான் இது 3 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 5 ஐ விட அதிகமாக இருக்கும் இங்கு 20 உடன் ஒப்பிடும்போது 13 என்பது மொத்த காஸ்ட் ஆகும் ஆனால் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் ஜோடி வாரியான அந்த பாதையின் நீளம் S0 முதல் இதுவரை மிக நீண்டதாக மோசமான நிலையாக உள்ளது இது 13 ஆக உள்ளது எனவே இங்கு S0 முதல் இந்த முனைவரை ஒப்பிடும்போது இது அந்த ஆரமாக உள்ளது 8 மட்டுமே உள்ள ஒரு நீளமான பாதை அங்கே உள்ளது குறைந்தபட்ச ரேடியஸ் இல்லாத அல்லது குறைந்தபட்ச காஸ்ட் இல்லாத மற்றொரு கிராப்பை இங்கே காண்பிக்கிறேன் ஆனால் அது ஒரு இடைநிலை ஆகும் நீங்கள் பார்க்கும் ரேடியஸ் 8 மற்றும் 13 க்கு இடையிலும் அதன் காஸ்ட் 20 க்கும் 13 க்கும் இடையில் உள்ளது அது 16 ஆக உள்ளது எனவே நாம் காண்கின்ற ஒரு ட்ரீ இதைப்போன்ற ஒன்றாக உள்ளது இது ஸலோவ் ட்ரீக்கும் லைட் ட்ரீக்கும் இடையிலான பரிமாற்றம் ஆகும் முன்மொழியப்பட்ட அல்கோரிதம் பல உள்ளன இவை லிட்டிரேஸ்சர்ரில் உள்ளது ஒன்று எல்லைக்குட்பட்ட ரேடியஸ் எல்லைக்குட்பட்ட காஸ்ட் அல்கோரிதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அல்கோரிதம் உண்மையில் உங்களுக்கு ரேடியஸ் மற்றும் காஸ்ட்ல் சில வரம்புகளைத் தருகிறது இந்த அல்கோரிதம் உண்மையில் உங்களுக்கு ரேடியஸ் மற்றும் காஸ்ட்டில் சில வரம்புகளைத் தருகிறது மேலும் அது ஒரு ஸ்பாண்ணிங் ட்ரீக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அது அந்த எல்லையைத் தாண்டாது தற்போது இந்த யோசனை எளிமையானதாக இருக்கும் நீங்கள் இணைக்க விரும்பும் வெர்ட்டிஸஸ்களின் கிராப்பை கொடுத்தால் முதலில் ஒரு துணை கிராப்பை த்தை உருவாக்குகிறீர்கள் அந்த கிராப்பை த்தின் துணைத் தொகுப்பு அனைத்து வெர்ட்டிஸஸ்கள் மற்றும் எட்ஜ்களின் சிலவற்றை கொண்டுள்ளது அதாவது அது அந்த ட்ரீஆக இருக்கிறது மேலும் அது சிறிய காஸ்ட் மற்றும் சிறிய ஆரத்தை பெற்றுள்ளது நான் சிறிய ஒரு தரமான சொல்லைப் பயன்படுத்துகிறேன் அது என்னவென்றால் இதில் இந்த ஜி டாஷ் ஒரு ட்ரீஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஜி டாஷ் ஒரு பொதுவான கிராப்பாக இருக்கலாம் மேலும் இது ஒரு சிறிய காஸ்ட் மற்றும் சிறிய ரேடியஸ் கொண்டது இது அசல் கிராப்பின் துணை தொகுப்பு ஆகும் நான் இந்த கிராப்பை ஜி டாஷில் ஒரு ட்ரீயை கட்டினால் அதற்கு ஒரு சிறிய காஸ்ட் மற்றும் ரேடியஸ் இருப்பதால் இந்த ட்ரீ ஒரு சிறிய ரேடியஸ் மற்றும் ஒரு சிறிய காஸ்ட்டை கொண்டிருக்கும் இப்போது இந்த ட்ரீ கட்டப்பட்ட அந்த வழி எப்சிலான் அளவுருவை அடிப்படையாகக் கொண்டது இது ஒரு நேர்மறையான மாறிலி ஆகும் இது ரேடியஸ் மற்றும் காஸ்ட்க்கு இடையில் ஒருவித பரிமாற்றத்தை தீர்மானிக்கிறது எப்சிலான் 0 க்கு சமமாக இருக்கும்போது இந்த ட்ரீ குறைந்தபட்ச ரேடியஸ் கொண்ட ட்ரீயாக இருக்கும் மற்றும் அது மிகப்பெரியதாக இருக்கும்போது அது அந்த குறைந்தபட்ச காஸ்ட் ட்ரீயாக மாறும் ரேடியஸ் மற்றும் காஸ்ட்டை நீங்கள் வரையறுக்கும் விதம் இது போன்றதாக இருக்கின்றது ஆகவே ரேடியஸ் பற்றி நான் பேசும் இந்த முறையில் குறுகிய பாதை ட்ரீயின் ரேடியஸ் 1 பிளஸ் எப்சிலன் ஆக உள்ளது அதாவது அசல் பாதையின் குறுகிய பாதை ட்ரீ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெறுகின்ற இந்த பிஆர்பிசி ட்ரீயின் ரேடியஸ் 1 பிளஸ் எப்சிலான் மடங்குக்கு மேல் இருக்கும் மற்றும் காஸ்ட் ஒரு 1 பிளஸ் 2 பை எப்சிலான் என்று வரம்பிடப்படும் எனவே எப்சிலன் முடிவிலிக்கு முனைகின்ற பொழுது இந்த டேர்ம் 0 ஆக இருக்கும் அது சரியான காஸ்ட் ஆக இருக்கும் மற்றும் ஒரு எப்சிலன் 0 க்கு சமமாக இருக்கும் இது ரேடியஸ் ஆக மட்டுமே இருக்கும் இது 1 மட்டுமாகவே இருக்கும் நான் அல்கோரிதத்தின் விவரங்களுடன் செல்லவில்லை ஆனால் அந்தக் கருத்து இதை போன்றதாக உள்ளது இந்த 2 க்கு இடையில் ஒரு பரிமாற்றத்தை உருவாக்குகிற ஒரு அளவுரு உள்ளது தற்போது நீங்கள் நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவிற்கு மற்றொரு சுவையான பரிமாற்றம் இருக்கிறது இந்த ப்ரிம்ஸ் அல்கோரிதம் Prim's algorithm மற்றும் டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம் களை இரண்டு விதமாக நீங்கள் பார்க்கவும் ஒன்று உங்களுக்கு குறைந்தபட்ச செலவையும் மற்றொன்று குறைந்தபட்ச ஆரத்தையும் தருகிறது எனவே ப்ரிம்ஸ் Prim's மற்றும் டிஜ்க்ஸ்ட்ரா இடையே ஒரு நேரடி சமரசம் அல்லது பரிமாற்றத்தை ஏன் கொண்டிருக்க முடியாது எனவே இந்த அல்கோரிதம் அதைப்பற்றி பேசுகிறது ஆகவே ப்ரிம்ஸ் Prim's மற்றும் டிஜ்க்ஸ்ட்ரா வெவ்வேறு அல்கோரிதம்கள் ஆக இருந்த போதிலும் அவைகள் வேலை செய்யும் முறை மிகவும் ஒத்திருக்கிறது இரண்டு அல்கோரிதம்களும் படிப்படியாக ட்ரீகளை சிங்க் தொகுப்பிலிருந்து உருவாக்க முயற்சிக்கின்றன இது ரேடியஸ்ஸில் சோர்ஸ் முனையை மட்டுமே கொண்ட ஒரு ட்ரீயுடன் தொடங்குகிறது மற்றும் ஒவ்வொரு அடியிலும் அது S இலிருந்து ஒரு நோடு ஐ சேர்க்கிறது இந்த ட்ரீ படிப்படியாக கட்டமைக்கப்படுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் எந்த நோடு ஐ சேர்க்க வேண்டும் என்பதற்கான காஸ்ட் சில காஸ்ட் செயல்பாட்டை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இந்த காஸ்ட் மதிப்பு அடுத்த நோடு எது என்பதை உங்களுக்குச் சொல்லும் நீங்கள் அந்த நோடுகளை ஒவ்வொன்றாக சேர்ப்பதால் ஸ்பாண்ணிங் ட்ரீயை நாம் சேர்ப்பதற்காக அது அந்த வேட்பாளராக பயன்படுகிறது எனவே நீங்கள் அதை சரியாகப் பார்த்தால் ப்ரிம்ஸ் அல்கோரிதத்தில் Prim's algorithm இவை பின்வருமாறு வேலை செய்கிறது ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் j என்பது ஒரு சிங்க் sj மற்றும் si என்பது மற்றொரு நோடு என்று சொல்வது போல நீங்கள் சரியாக ஒரு வெர்டக்ஸ் sj ஐ சேர்க்கிறீர்கள் si மற்றும் sj உடைய காஸ்ட் குறைந்தபட்சமாக உள்ளது என்று சொல்வது போன்ற ஒரு வெர்டக்ஸ் ஐ நீங்கள் சேர்க்கிறீர்கள் இது எனது காஸ்ட் செயல்பாடு ஆகும் எனவே ஒரு கிராப்பை கொடுத்தால் நான் ஒரு வெர்டெக்ஸைச் சேர்க்க முயற்சிக்கிறேன் அதன் தூரம் வேறு வெர்டீசஸ்களிலிருந்தும் குறைந்தபட்சமாக இருக்கலாம் ஆனால் மூல வெர்டீசஸ்களிலிருந்து அவசியமில்லை அதாவது இதுதான் ப்ரிம்ஸ் அல்கோரிதமாக Prim's algorithm இருக்கிறது எனவே இந்த si தற்போதுள்ள பகுதி ட்ரீஇல் வெர்டீசஸ்னுடைய ஏதேனும் ஒன்றாக இருக்க முடியும் மற்றும் நான் மற்றொரு நோடு sj ஐ சேர்க்கிறேன் எனவே நான் இதை குறைக்க முயற்சிக்கிறேன் அந்த si ஐ தேர்வு செய்ய உள்ளேன் அதற்கு அந்த si sj காஸ்ட் குறைந்த பட்சமாக இருக்க வேண்டும் மற்றும் டிஜ்க்ஸ்ட்ராவின் அல்காரிதம் இங்கே அந்த அசல் சோர்ஸ் s0 ஐ பொறுத்தவரையில் இந்த sj வின் செலவை குறைக்க நாம் முயற்சி செய்கிறோம் என்பதுதான் ஆகவே நாம் ஒரு எட்ஜ் si ஐச் சேர்க்கும்போதெல்லாம் sj யின் காஸ்ட் உண்மையில் s0 லிருந்து si பிளஸ் si லிருந்து sj க்கு ஆகும் செலவாக இருக்கும் இதுதான் டிஜ்க்ஸ்ட்ராவின் அல்காரிதம் எனவே இந்த 2 கலவை அல்லது பரிமாற்றத்தைப் பார்த்தால் ஒரு காரணி காமாவைச் சேர்ப்பதன் மூலம் காஸ்ட் செயல்பாட்டை மாற்றியமைக்கிறது என்று கூறுகிறது s0 si யின் காஸ்ட் பிளஸ் si sj யின் காஸ்ட் என்று காமாவைச் எழுதுகிறீர்கள் எனவே உங்கள் அளவுரு காமா 0 க்கு சமமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கலாம் இதன் காஸ்ட் செயல்பாடு ப்ரிம்ஸ் அல்கோரிதத்திற்க்கு Prim's algorithm சமமாகிறது காமா 1 க்கு சமமாக இருந்தால் அது டிஜ்க்ஸ்ட்ராவின் அல்கோரிதத்திற்க்கு சமமாகிறது 0 மற்றும் 1 க்கு இடையிலான எந்த மதிப்பும் அது உண்மையில் ஒரு பரிமாற்றத்தைக் குறிக்கும் எனவே அது 0 க்கு நெருக்கமாக இருந்தால் அது ப்ரிம்ஸுடன் Prim's நெருக்கமாக இருக்கும் அல்லது இது 1 க்கு நெருக்கமாக இருந்தால் அது டிஜ்க்ஸ்ட்ராவுடன் நெருக்கமாக இருக்கும் எனவே நீங்கள் இதைப் போன்ற ஒரு பரிமாற்றத்தை பெற முடியும் காமா 0 க்கு சமம் என்று நான் குறிப்பிட்டது இதுதான் இது ப்ரிம்ஸ் அல்கோரிதத்திற்கு Prim's algorithm ஒத்ததாகும் காமா 1 க்கு சமம் என்று சொல்லும்பொழுது இது டிஜ்க்ஸ்ட்ராவின் அல்கோரிதமாக மாறுகிறது ஆனால் இதற்கு இடையில் இது ஒரு பரிமாற்றமாகும் ஒரு உதாரணம் இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு 0 25 க்கு சமமான காமாவுக்காக இதைப் போன்ற ஒரு ட்ரீயைப் பெறுவீர்கள் ஆனால் காமாவின் பெரிய மதிப்பை 0 75 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் இதைப் போன்ற ஒரு ட்ரீயைப் பெறுவீர்கள் எனவே காமாவின் குறைந்த மதிப்பானது ஒரு குறைந்தபட்ச ஸ்பாண்ணிங் ட்ரீயாக மாறுகிறது ஆனால் காமாவின் அதிக மதிப்பானது ஒரு குறைந்தபட்ச ரேடியஸ் கொண்ட ட்ரீயை போல மாறுகிறது எனவே இந்த ட்ரீ இதை ஒப்பிடும்போது குறைவாக பரவுவதாக தெரிகிறது எனவே அங்கே உள்ள வேறு சில அளவுருக்கள் பயன்படுத்த முடிகிறது மல்டி பின் நெட்டைப் போலவே பொதுவாக பல பின்களும் மல்டி நெட்டாக இருக்கின்றன ஆகவே குறைந்த நேர ஸ்லாக்ஐக் கொண்ட இந்த சிங்க் ஐ முக்கியமான சிங்க் என்று அடையாளம் காண்கிறோம் எனவே இங்கே நீங்கள் சொல்வது என்னவென்றால் முக்கியமான சிங்க் தகவல்களைக் கருத்தில் கொள்ளாத ஒரு ரூட்டிங் ட்ரீயை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் நாங்கள் இதைச் செய்தால் சில முக்கியமான பகுதிகள் இப்பொழுது இருக்கும் இடத்தில் ஒரு ட்ரீயை கட்டிக்கொண்டிருக்கலாம் அங்கே சில ஸ்லாக்குகள் எதிர்மறையாக மாறக்கூடும் இது நேர செயல்திறனில் ஒட்டுமொத்த சீரழிவுக்கு வழிவகுக்கும் எனவே இங்கே சோர்ஸ் ஐ குறைப்பது என்பது சிங்க் தாமதத்தைக் குறிக்கிறது அதாவது முக்கியமான சிங்க்களைக் இங்கே கண்காணிக்கிறோம் எந்த சிங்க்கள் முக்கியமானவை என்பதைக் கருத்தில் கொண்டு ட்ரீயில் நோடுகளை மீண்டும் சேர்க்கிறோம் இங்கேயும் ஒரு விமர்சன காரணியை நாம் வரையறுக்கிறோம் ஒவ்வொரு சிங்க் si க்கும் ஆல்பா i இருக்கின்றன எனவே அந்த சிங்குகள் முக்கியமானவையாக இருக்கின்றன அவைகள் ஆல்பா i னுடைய அதிக மதிப்பைக் கொண்டிருக்கும் மேலும் நாம் கணக்கிடும் ட்ரீயின் மொத்த காஸ்ட் மட்டுமல்ல எட்ஜ்களின் காஸ்ட் தொகையும் ஆல்பா i எட்ஜ்களின் காஸ்ட் ஆல் பெருக்கப்படுகிறது எனவே முக்கியமான அந்த எட்ஜ்கள் இந்த மொத்த கூட்டுத்தொகைக்கு அதிக பங்களிப்பைக் கொண்டிருக்கும் இது அடிப்படை யோசனையாக இருக்கிறது எனவே நீங்கள் இந்த அளவுகோலைக் குறைக்க முயற்சித்தால் அது தானாகவே உங்களது சிங்க் இந்த ஒட்டு மொத்த தொகையை குறைக்கும் வண்ணம் ஒரு குறைந்த எட்ஜ் காஸ்ட் உடன் வேறு நோடுடன் இணைக்க முயற்சிக்கும் இதேபோல் நீங்கள் ஒரு முக்கியமான சிங்க் ஸ்டெய்னர் ட்ரீ ஹூரிஸ்டிக் வைத்திருக்க முடியும் எனவே இங்கே அது என்ன செய்கிறது இது முதலில் முக்கியமான சிங்க் ஐ தவிர்த்து குறைந்தபட்ச காஸ்ட் ஸ்டெய்னர் ட்ரீயை உருவாக்குகிறது ஒரு சிக்கலான சிங்க் sc உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது முதலில் முக்கியமான சிங்க் ஐ தவிர்த்து ஒரு ஸ்டெய்னர் ட்ரீ யை நிர்மாணிக்கிறது பின்னர் sc ஐ சேர்க்க சில ஹூரிஸ்டிக் களை பயன்படுத்துகிறது முன் மொழியப்பட்ட 3 ஹியூரிஸ்டிக்ஸ் உள்ளன முதல் ஹியூரிஸ்டிக்ஸ் என்னவென்றால் sc ஐ s0 உடன் நேரடியாக இணைகிறது இரண்டாவதாக நீங்கள் இருக்கும் ட்ரீயுடன் sc ஐ இணைக்கக்கூடிய மிகக் குறுகிய வயர் யை அறிமுகப்படுத்துகிறீர்கள் மொத்த வயர் நீளம் இன்னும் குறைந்தபட்சமாக மாறும இது ஒரு மோனோடோன் ப்ரொபேர்ட்டி என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது நீங்கள் சாத்தியமான எல்லா இணைப்புகளையும் முயற்சி செய்கிறீர்கள் அந்த ட்ரீ T0 இல் உள்ள அனைத்து புள்ளிகளையும் இணைக்க முயற்சி செய்கிறீர்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் குறைந்தபட்ச தாமதம் என்னவென்பதை கண்டறிய நேர பகுப்பாய்வு செய்கிறீர்கள் எனவே அதைப் பயன்படுத்தவும் எனவே தேவையான வருகை நேரத்தைப் பயன்படுத்தும் ஒரு முறை போன்ற பிற முறைகளும் உள்ளன எனவே இதைப் போன்ற ஒருவித ஸ்லாக்ஐ கணக்கிட்டு இதை குறைக்க முயற்சிக்கிறது இதை நான் விரிவாக்கப் போவதில்லை இத்துடன் நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வருகிறோம் நேர கட்டுப்பாடுகளை கட்டுக்குள் வைத்திருக்க ரூட்டிங் கட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சில நேர உந்துதல் ரூட்டிங் உத்திகள் மற்றும் நுட்பங்களையும் அல்லது அவைகள் மீறப்படவில்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம்